நமஸ்கார் எனவே இன்றைய அமர்வில் ஸ்டார் டெல்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ற எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தீர்ப்பதற்கான ஒரு மிக முக்கியமான நுட்பத்தைப் பற்றி விவாதிப்போம் பின்னர் நாம் கணித பகுப்பாய்விற்கு முன்னேறுவோம் எனவே இப்போது பார்ப்போம் ஸ்டார் டெல்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்றால் என்ன பொதுவாக சர்க்யூட் அவ்வளவு எளிதல்ல என்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம் அங்கு நீங்கள் ரெசிஸ்டர்கள் அல்லது இண்டக்டர்கள் அல்லது கபாசிடர்களை சீரீஸ் அல்லது பேரலல் ஆக மட்டுமே வைத்திருக்கிறீர்கள் ஆனால் இது சீரீஸ் பேரலல் கலவையாகும் சில நேரங்களில் அது வேறுபட்ட வடிவத்தைக் கொண்டுள்ளது இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்க்கு சொல்லுங்கள் சர்க்யூட் ஒரு ப்ரிட்ஜ் சர்க்யூட் என்று அழைக்கப்படுகிறது அங்கு ரெசிஸ்டரன்ஸ்கள் ப்ரிட்ஜில் இணைக்கப்பட்டுள்ளன எனவே இது சீரீஸ் அல்லது பேரலல் இல்லை எனவே இந்த சந்தர்ப்பங்களில் நெட்வொர்க்குகளின் 3 நோடுகளில் சமமானவற்றைப் பயன்படுத்தி சர்க்யூட்களை எளிமைப்படுத்தலாம் 3 நோடுகளில் சமமானவற்றைப் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அடிப்படையில் ஒய் அல்லது டி அல்லது டெல்டா வடிவத்தில் இருக்கும் அந்த சர்க்யூட்கள் அல்லது மாறாக பை நெட்வொர்க்குகள் பொதுவாக 3 நோடு நெட்வொர்க்குகளாக கருதப்படுகின்றன இப்போது இந்த குறிப்பிட்ட உருவத்தை நீங்கள் பார்த்தால் இது ஒரு ஒய் அல்லது நீங்கள் சொல்லலாம் இது ஒரு ஸ்டார் சர்க்யூட் அங்கு ரெசிஸ்டென்ஸ்கள் ஸ்டார் வடிவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காண்கிறீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் அதை சிறிது நீட்டினால் அது ஒரு டி நெட்வொர்க்காக மாறும் எனவே அடிப்படையில் ஸ்டார் அல்லது டி ஒரே வகை சர்க்யூட்கள் இதேபோல் டெல்டாவாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட உருவத்தை நீங்கள் கண்டால் அவற்றின் ரெசிஸ்டென்ஸ்கள் முக்கோண வடிவத்தில் இணைக்கப்பட்டுள்ளன நீங்கள் விரிவாக்கினால் அல்லது சிறிது திருப்பினால் நீங்கள் ஒரு டெல்டாவை பை வடிவமாக மாற்றலாம் எனவே அடிப்படையில் டெல்டா மற்றும் பை இரண்டும் ஒன்றே ஒரே விஷயம் என்னவென்றால் தனிமங்களின் நோக்குநிலையின் மாற்றம் எனவே இப்போது இந்த அனைத்து சர்க்யூட்களிலும் நீங்கள் என்ன செய்ய முடியும் இந்த வழக்கில் 1 2 3 4 போன்ற நோடு களை உருவாக்கலாம் இதேபோல் டி க்கும் நீங்கள் 1 2 3 4 போன்ற டெர்மினல்களின் பெயர்களை எழுதலாம் டெல்டா மற்றும் பை ஆகியவற்றிற்கும் இப்போது இந்த சர்க்யூட்கள் அவற்றை நீங்கள் மிகப் பெரிய நெட்வொர்க்கின் ஒரு பகுதியாகக் காணலாம் அல்லது அவை சர்க்யூட்களாக இருக்கலாம் இப்போது அதை எவ்வாறு தீர்ப்பது என்பது கேள்வி இப்போது நீங்கள் டெல்டாவை ஸ்டாராக மாற்றினால் சில நேரங்களில் டெல்டாவை விட ஸ்டாரில் வேலை செய்வது மிகவும் வசதியானது மற்றும் டெல்டா உள்ளமைவைக் கொண்டிருக்கும் சர்க்யூட் வட்டத்தை நீங்கள் தீர்க்கலாம் எனவே இதன் பொருள் என்ன டெல்டா உருவாக்கத்தில் 1 குறிப்பிட்ட பகுதியைக் கொண்ட சர்க்யூட் மற்றும் அதைத் தீர்ப்பது கடினம் என்று அர்த்தம் நீங்கள் அந்த டெல்டா உருவாக்கத்தை சமமான ஸ்டாராக மாற்றலாம் பின்னர் பதில்களைப் பெறுவதற்கு மிகவும் வசதியான சர்க்யூட் வட்டத்தை நீங்கள் தீர்க்கலாம் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் ஏற்கனவே இருக்கும் டெல்டா நெட்வொர்க்கில் ஒரு ஸ்டார் நெட்வொர்க்கை மிகைப்படுத்த வேண்டும் மற்றும் ஸ்டார் நெட்வொர்க்கில் சமமான ரெசிஸ்டென்ஸை கண்டறிய வேண்டும் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் அந்த ஸ்டாரை டெல்டாவில் வைப்பீர்கள் இந்த நோடுகள் மூலம் நீங்கள் காணும் சமமான எதிர்ப்பை ஒப்பிடுவீர்கள் அவற்றை நீங்கள் சமன் செய்ய வேண்டும் கணினிக்கு சமமான ஸ்டார் ம் அல்லது அதற்கு சமமான டெல்டா சர்க்யூட் மதிப்புகளை நீங்கள் பெறுவீர்கள் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் முதலில் டெல்டாவை ஸ்டார் ஆக மாற்ற முயற்சிக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யப் போகிறோம் டெல்டா மற்றும் ஸ்டார் ற்கான இந்த 2 டெர்மினல்கள் மூலம் பார்க்கும் சமமான எதிர்ப்புகளின் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது நீங்கள் ஸ்டார் ஐக் கண்டால் சமமான எதிர்ப்பு இந்த குறிப்பிட்ட நோடு ன் வழியாகக் காணப்படும் சமமான எதிர்ப்பு R 1 R 3 நீங்கள் டெல்டா சர்க்யூட் சென்றால் அதற்கு சமமான எதிர்ப்பு Rb ஆகவும் Rb க்கு Ra Rc க்கு பேரலல் வும் இருக்கும் அதனால்தான் R 12 டெல்டா RaRc க்கு பேரலல் Rb R 12in ஸ்டார் ம் வெறுமனே R1 மற்றும் R3 ஆக இருக்கும் இப்போது டெல்டா வை ஸ்டார் ஆக மாற்றுவதற்கான நிபந்தனை என்னவென்றால் இரண்டு டெர்மினல்களிலும் காணப்படும் சமமான எதிர்ப்பிற்கு சமமான எதிர்ப்புகளின் மதிப்பு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே இதன் பொருள் நீங்கள் டெல்டாவிற்கு R12 ஸ்டார் ஐ R12க்கு சமமாக ஒப்பிட வேண்டும் இப்போது நீங்கள் R12 ஸ்டார் ன் மதிப்புகளை வைத்தால் எங்களுக்கு R1 R3 கிடைத்தது R12 டெல்டா வைப் பொறுத்தவரை இது Ra Rc உடன் பேரலல் Rb ஆக இருந்தது எனவே நீங்கள் எளிமைப்படுத்தினால் அது ஆகிவிடும் இதேபோல் R13 க்கு இப்போது நீங்கள் R12 இலிருந்து R32 சமன்பாட்டைக் கழித்தால் ஆனாலும் நீங்கள் கணக்கிட்ட அடுத்தது R1 R2 ஆகும் இப்போது நீங்கள் இரண்டையும் சேர்த்தால் நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் 2RbRc ஐப் பெறுவீர்கள் எனவே 2 இரு பக்கங்களிலிருந்தும் ரத்துசெய்யப்படும் இறுதியாக நீங்கள் பெறுவீர்கள் இதேபோல் இப்போது முக்கியமான விஷயம் என்னவென்றால் மேலே உள்ள சமன்பாடுகளை நீங்கள் மனப்பாடம் செய்யத் தேவையில்லை ஏனென்றால் நீங்கள் எளிய மாற்று விதியைப் பின்பற்றினால் R1 R2 மற்றும் R3 ஆகியவற்றின் மதிப்பின் மதிப்பை எளிதாகப் பெறலாம் இப்போது R இல் உள்ள ஒவ்வொரு மின்தடையிலும் அது ஸ்டார் இணைக்கப்பட்ட வலையமைப்பாகும் ஒவ்வொரு மின்தடையமும் 2 அருகிலுள்ள டெல்டா கிளைகளில் உள்ள மின்தடையங்களின் உற்பத்தியாகும் இது 3 ஸ்டார் மின்தடையங்களின் தொகையால் வகுக்கப்படுகிறது இதற்கு என்ன பொருள் இதன் பொருள் நீங்கள் டெல்டாவுக்குள் ஸ்டார் ஐ வைத்தால் இந்த வகையான சர்க்யூட் உங்களுக்கு கிடைக்கும் அங்கு RbRc ஆகியவை டெல்டா வின் கிளைகளாகவும் R1 R2R3 ஸ்டார் ன் கிளைகளாகவும் இருக்கும் எனவே டெல்டா கிளைகளின் அடிப்படையில் R1 இன் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் R1 ஐ ஒட்டியுள்ள டெல்டா கிளைகள் என்ன என்பதை நீங்கள் வெறுமனே பார்க்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் இது Rb மற்றும் Rc ஆகும் எனவே R1 க்கு மதிப்பு Rb Rc ஆக இருக்கும் இது Ra Rb Rc ஆல் வகுக்கப்பட்டுள்ள அருகிலுள்ள 2 கிளைகளின் பெருக்கமாகும் இதேபோல் R2 ஐப் பொறுத்தவரை நீங்கள் R2 முழுவதும் அருகிலுள்ள கிளைகளைக் கண்டால் அவை Rc மற்றும் Ra ஆகும் எனவே உங்களுக்கு என்ன கிடைக்கும் R2 இன் மதிப்பு Rc Ra ஆக Ra Rb Rc ஆல் வகுக்கப்படும் இதேபோல் R3 ஐப் பொறுத்தவரை அருகிலுள்ள டெல்டா கிளைகள் Ra Rb ஆகும் எனவே Ra Rb என்பது எண்களில் வந்து Ra Rb Rc ஆல் வகுக்கப்படும் சொல் எனவே நீங்கள் இந்த மாநாட்டைப் பின்பற்றினால் R1 R2 மற்றும் R3 க்கான சூத்திரங்களை எவ்வாறு மனப்பாடம் செய்வது என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இப்போது ஸ்டார் த்திலிருந்து டெல்டா மாற்றத்தைப் பற்றி பேசலாம் இப்போது ஒரு ஸ்டார் நெட்வொர்க்கை சமமான டெல்டா நெட்வொர்க்காக மாற்றுவதற்கான மாற்று சூத்திரங்களைப் பெற நாங்கள் R1 R2 R3 இன் மதிப்பை ப் பயன்படுத்துகிறோம் நாங்கள் அதை கணக்கிடுகிறோம் இப்போது நீங்கள் அந்த மதிப்புகளைப் பயன்படுத்தினால் அந்த மதிப்புகளை 〖இல் வைத்தால் இது எளிது நீங்கள் மதிப்பை வைத்து அதை எளிமைப்படுத்துங்கள் இந்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நீங்கள் Ra இன் சமமான மதிப்பை க் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் R1 இன் மதிப்பால் சமன்பாட்டைப் பிரிப்பீர்கள் இப்போது ஆர் 1 இன் மதிப்பு என்ன இப்போது இந்த விஷயத்தில் இது ரத்து செய்யப்படும் மேலும் இது Rb Rc ஐ எண் மற்றும் வகுப்பிலிருந்து ரத்து செய்யும் இறுதியாக நீங்கள் பெறுவது Ra ஆகும் எனவே இதன் பொருள் இப்போது இங்கே மீண்டும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் மேலே உள்ள சமன்பாடுகளை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் மாற்ற விதியைப் பின்பற்ற வேண்டும் அந்த மாற்று விதி என்ன டெல்டா நெட்வொர்க்கில் உள்ள ஒவ்வொரு மின்தடையமும் டெல்டா மின்தடையங்களின் சாத்தியமான அனைத்து தயாரிப்புகளின் கூட்டுத்தொகையாகும் இது ஒரு நேரத்தில் 2 எடுத்து எதிர் ஸ்டார் மின்தடையால் வகுக்கப்படுகிறது அதாவது Raவின் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எண்ணிக்கையில் ஒரு நேரத்தில் 2 எடுக்கப்பட்ட ஸ்டார் மின்தடையங்களின் அனைத்து தயாரிப்புகளின் கூட்டுத்தொகையாக இருக்கும் அதாவது எண் ஆக இருக்கும் வகுப்பில் என்ன வரும் வகுப்பான் எதிர் ஸ்டார் மின்தடையமாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் எதிர் ஸ்டார் மின்தடை என்ன எதிர் ஸ்டார் மின்தடை R1 ஆகும் எனவே Ra க்கு நீங்கள் ஐ R1 ஆல் வகுக்கிறீர்கள் இதுதான் ராவுக்கு கிடைத்தது வெறுமனே Rb க்கும் உங்களிடம் எண் உள்ளது அதாவது ஆல் வகுக்கப்படுகிறது இப்போது Rb க்கு ஸ்டார் த்தில் Rb க்கு எதிர் மின்தடை என்ன அது ஆர் 2 ஆக இருக்கும் எனவே நீங்கள் வெறுமனே Rb இன் மதிப்பை ப் பெறுவீர்கள் இதேபோல் Rc ஐப் பொறுத்தவரை இது ஆல் வகுக்கப்படும் Rc க்கு நேர்மாறான மதிப்பை க் காண்க எனவே இந்த வழியில் நீங்கள் ஸ்டார் இணைக்கப்பட்ட கூறுகளைப் பயன்படுத்தி சீரீஸ் யுடைய டெல்டா கூறுகளின் மதிப்பை எளிதாகக் கணக்கிடலாம் இப்போது யோசனையை தெளிவாகப் பெற இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டில் கரண்ட் I இன் மதிப்பை க் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் இப்போது அதற்கு முன் நாம் முதலில் Rabன் மதிப்பை க் கண்டுபிடிக்க வேண்டும் இது நோடு யம் AB முழுவதும் சமமான எதிர்ப்பு இப்போது நீங்கள் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் பார்த்தால் அது சிக்கலானதாக தோன்றுகிறது நாங்கள் இப்போது விவாதித்த ஸ்டார் டெல்டா உருமாற்ற நுட்பத்தை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் பகுப்பாய்வு செய்ய இது மிகவும் எளிதாக இருக்கும் இப்போது நீங்கள் சர்க்யூட் பார்த்தால் 2 ஸ்டார் நெட்வொர்க்குகள் மற்றும் 3 டெல்டா நெட்வொர்க்குகள் உள்ளன இந்த உறுப்பு இந்த உறுப்பு மற்றும் இந்த உறுப்பு ஆகியவற்றைக் கண்டால் அது ஒரு துணை நெட்வொர்க்கை உருவாக்கும் இதேபோல் இந்த உறுப்பு இந்த உறுப்பு மற்றும் மீண்டும் இந்த உறுப்பு நெட்வொர்க்கின் மற்றொரு ஸ்டார் துணைப்பிரிவை உருவாக்கும் இதேபோல் இந்த 2 மற்றும் இந்த குறிப்பிட்ட உறுப்பை நீங்கள் பார்த்தால் இது ஒரு பை போன்றது அதாவது இது மீண்டும் டெல்டா இணைக்கப்பட்ட பகுதி இதேபோல் இதுவும் டெல்டா இணைக்கப்பட்ட பிரிவு மூன்றாவது ஒன்று இது இது மற்றும் இது மீண்டும் நெட்வொர்க்கின் டெல்டா இணைக்கப்பட்ட துணைப்பிரிவு எனவே எங்களிடம் 3 டெல்டா துணை நெட்வொர்க்குகள் மற்றும் 2 ஸ்டார் துணை நெட்வொர்க்குகள் உள்ளன இப்போது அதை எளிமைப்படுத்த நீங்கள் இவற்றில் 1 ஐ மாற்ற வேண்டும் இதனால் நீங்கள் எளிமைப்படுத்தலாம் இப்போது 5 10 மற்றும் 20 ஓம் மின்தடையங்களைக் கொண்ட ஸ்டார் வலையமைப்பை மாற்றுவோம் எனவே 5 10 மற்றும் 20 எனவே இவை 3 ரெசிஸ்டென்ஸ்கள் மதிப்பு வைப்போம் இது R1 அதாவது 10 ஓம் R2 20 ஓம் மற்றும் R3 5 ஓம்ஸ் ஆகும் எனவே நீங்கள் சமமான டெல்டா வை உருவாக்க வேண்டும் என்றால் இங்கே ஒரு பிரிவு இருக்கும் இங்கே ஒரு பிரிவு மற்றும் மூன்றாவது பிரிவு இங்கே வரும் எனவே இதன் மதிப்பு என்னவாக இருக்கும் டெல்டா உறுப்புக்கான மதிப்பின் மதிப்பை க் கணக்கிட்டோம் இது 2 உறுப்புகளின் உற்பத்தியின் கூட்டுத்தொகையாக இருக்கும் ஒரு ஸ்டார் ல் 2 உறுப்புகளின் அனைத்து சாத்தியமான தயாரிப்புகளும் எனவே இங்கே முதல் உறுப்பு என்னவாக இருக்கும் 5 முதல் 10 பிளஸ் 10 முதல் 20 பிளஸ் 20 முதல் 5 வரை வகுக்கையில் நாம் எழுதுவதன் மூலம் வகுக்கிறோம் எதிர் ஸ்டார் உறுப்பை எழுதுகிறோம் இந்த விஷயத்தில் என்ன இருக்கும் எதிரெதிர் ஸ்டார் உறுப்பு 20 இந்த குறிப்பிட்ட பிரிவுக்கு எதிர் ஸ்டார் உறுப்பு 20 ஓம் ஆகும் எனவே இந்த உறுப்பு மதிப்பு என்னவாக இருக்கும் நீங்கள் எளிமைப்படுத்தினால் இது 350 ஆக 20 ஆல் வகுக்கப்படுவது 17 5 ஐத் தவிர வேறில்லை எனவே இதன் மதிப்பு 17 5 ஆக இருக்கும் இதேபோல் இந்த பிரிவிற்கும் நீங்கள் கணக்கிடலாம் மற்றும் உங்கள் இது எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் நீங்கள் அதை 5 ஓம் வகுக்க வேண்டும் நீங்கள் வெறுமனே 350 ஐ 5 ஓம் ஆல் வகுக்க வேண்டும் எனவே இந்த பிரிவு மதிப்பு 70 ஆக இருக்கும் இதற்காக மீண்டும் 350 ஐ 10 ஓம் என்ற எதிர் உறுப்பு மூலம் வகுக்க வேண்டும் எனவே உங்களுக்கு 35 கிடைக்கும் எனவே இப்போது உங்களுக்கு என்ன கிடைத்தது இந்த 3 மதிப்புகளை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் இப்போது நெட்வொர்க்கின் இந்த குறிப்பிட்ட துணைப்பிரிவை நீங்கள் கண்டால் இந்த 2 பேரலலாக இருப்பதைக் காணலாம் இந்த 2 மீண்டும் பேரலலாகவும் இந்த 2 மீண்டும் பேரலலாகவும் உள்ளன எனவே நீங்கள் இரண்டு இணை கூறுகளையும் இணைத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த 2 உறுப்புகளுக்கு சமமானதை நீங்கள் எடுத்துக் கொண்டால் நீங்கள் 7 292 ஓம் பெறுவீர்கள் இந்த 2 உறுப்புகளுக்கு சமமானதை நீங்கள் எடுத்துக் கொண்டால் நீங்கள் 10 5 ஓம் பெறுவீர்கள் மீண்டும் இந்த 2 உறுப்புகளுக்கு சமமாக எடுத்துக் கொண்டால் உங்களுக்கு 21 ஓம் கிடைக்கும் எனவே இப்போது இது மிகவும் எளிமையான சர்க்யூட் ஆகும் இதை A மற்றும் B நோடு யங்களில் சமமான எதிர்ப்பைக் கணக்கிடுவதற்கு நீங்கள் கருத்தில் கொள்ளலாம் எனவே உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் பெறுவீர்கள் Rab 9 632 ஓம் தவிர வேறில்லை எனவே இந்த 2 சீரீஸ்களில் உள்ளன மற்றும் அவற்றின் கூட்டுத்தொகை 21 ஓமிற்கு பேரலலாக இருக்கும் எனவே நீங்கள் Rab மதிப்பைப் பெறுவீர்கள் இப்போது கரண்ட் என்னவாக இருக்கும் கரண்ட்டை நீங்கள் வெறுமனே ரெசிஸ்டரைப் பிரிக்க வேண்டும் வோல்டேஜை சமமான ரெசிஸ்டென்ஸால் நாம் கணக்கிட்டுள்ளோம் எனவே வோல்டேஜ் 120 வோல்ட் ஆகும் நீங்கள் 9 632 ஆல் வகுத்தால் நீங்கள் 12 458 ஆம்பியர் என கரண்ட் பெறுவீர்கள் இப்போது மெஷ் பகுப்பாய்வு பற்றி பேசலாம் இது சர்க்யூட் பகுப்பாய்வில் முக்கியமான கூறுகளில் ஒன்றாகும் ஏனெனில் இது மெஷ் கரண்ட் பயன்படுத்தி சர்க்யூட்களை பகுப்பாய்வு செய்வதற்கான மற்றொரு பொதுவான நடைமுறையை வழங்குகிறது மெஷ் கரண்ட்கள் அல்லது நீங்கள் ஒரு சுழற்சி மாறியாக லூப் கரண்ட்டை சொல்லலாம் எனவே இந்த படத்தில் நீங்கள் பார்த்தால் இந்த கரண்ட்கள் மற்றும் ஆகியவை மெஷ் கரண்ட்கள் என அழைக்கப்படுகின்றன இது கிளை கரண்ட்டிலிருந்து வேறுபட்டது ஏனெனில் சர்க்யூட் மற்றும் லூப்பின் ஒரு குறிப்பிட்ட கிளையில் கிளை கரண்ட் பாய்கிறது ஒரு குறிப்பிட்ட லூப்பின் வழியாக பாயும் அதே கரண்ட்டாக இருக்கும் இது ஒரு குறிப்பிட்ட வழக்கில் நாம் பார்த்திருக்கிறோம் இப்போது இது மெஷ் பகுப்பாய்வு லூப் பகுப்பாய்வு என்றும் அழைக்கப்படுகிறது அல்லது மெஷ் கரண்ட் முறை என்று நீங்கள் கூறலாம் இப்போது இங்கே சர்க்யூட் மாறி என உறுப்பு கரண்ட்டிற்கு பதிலாக மெஷ் கரண்ட் ஒரு சர்க்யூட் மாறியாக பயன்படுத்துகிறோம் ஏனெனில் இது மிகவும் வசதியானது மற்றும் ஒரே நேரத்தில் தீர்க்கப்பட வேண்டிய சமன்பாடுகளின் எண்ணிக்கையை இது குறைக்கிறது இந்த விஷயத்தைப் போலவே நீங்கள் பார்த்தால் மெஷ் கரண்ட் உடன் சீரீஸ் 2 மாறிகள் மட்டுமே உள்ளன ஆனால் நீங்கள் கிளை மாறியை எடுத்துக் கொண்டால் R1 க்கான கிளை கரண்ட்டிற்கு 1 வேண்டும் இதேபோல் R3 க்கு 1 கிளை கரண்ட் R2 க்கு 1 கிளை கரண்ட் எனவே இங்கே நீங்கள் கிளை கரண்ட் முறையைப் பயன்படுத்தினால் 3 மாறிகள் உள்ளன மெஷ் கரண்ட் முறையைப் பொறுத்தவரை உங்களிடம் 2 மாறிகள் மட்டுமே இருக்கும் எனவே சர்க்யூட்க்குத் தேவையான சமன்பாடுகளின் எண்ணிக்கையை நீங்கள் குறைக்கலாம் என்று பொருள் இப்போது லூப் மற்றும் மெஷ் இடையே ஒரு சிறிய வித்தியாசம் உள்ளது லூப்பை ஒரு நோடு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கடந்து செல்லாத நெருங்கிய பாதையாக கருதப்படுகிறது எனவே இங்கே இது ஒரு லூப் மற்றும் இது ஒரு லூப் ஆகும் ஏனெனில் இது 1 நோடு மணிக்கு 1 நோடு 2 முறை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் மெஷ் என்பது வேறு எந்த லூப்பையும் கொண்டிருக்காத ஒரு லூப் ஆகும் எனவே மெஷ் ஒரு சிறப்பு வகையான லூப் ஆக கருதப்படலாம் அதில் வேறு எந்த லூப்பும் இல்லை இப்போது இதன் பொருள் என்ன சிறந்த புரிதலுக்கான உதாரணத்தைப் பார்ப்போம் குறிப்பிட்ட சர்க்யூட்டில் நீங்கள் abefa காண்பீர்கள் abefa 1 மெஷ் மற்றும் bcdef bcdef மற்றொரு மெஷ் ஆனால் abcdefa ஒரு மெஷ் அல்ல Abcdefa எனவே வெளிப்புற லூப் ஒரு மெஷ் அல்ல ஏனெனில் அதில் 2 லூப்கள் உள்ளன அதனால்தான் மெஷ் ஒரு சிறப்பு வகையான லூப் ஆகக் கருதப்படுகிறது அதில் வேறு எந்த லூப்பும் இல்லை இப்போது நீங்கள் அறியப்படாத கரண்ட்களை கண்டுபிடிக்க கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் சட்டத்தைப் பயன்படுத்தலாம் மெஷ் பகுப்பாய்வின் முக்கியமான பண்புகளில் ஒன்று மெஷ் பகுப்பாய்வு என்பது பரப்பிற்கு மட்டுமே பொருந்தும் பிளானர் என்றால் சர்க்யூட் என்பது ஒரு கிளை ஒன்றையொன்று கடக்காமல் ஒரு பரப்பில் வரையக்கூடிய திட்டமாகும் எனவே இந்த குறிப்பிட்ட உருவத்தை நீங்கள் கண்டால் கிளைகள் தனித்தனியாக இருக்கின்றன எந்தக் கிளையும் வேறு எந்த கிளையையும் வெட்டுவதில்லை இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் பார்த்தால் இது பிளானர் அல்லாத சர்க்யூட் என்பதால் கிளைகள் குறுக்கே வெட்டப்படுகின்றன அது ஒரு பரப்பில் இல்லை இது இப்போது 3 பரிமாண சர்க்யூட் ஆகிவிட்டது அதனால்தான் இந்த வகை சர்க்யூட்களுக்கு மெஷ் பகுப்பாய்வு செய்ய முடியாது ஆனால் அது பிளானர் சர்க்யூட்களுக்கு செய்யப்படலாம் இப்போது மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் சில நேரங்களில் நீங்கள் சர்க்யூட் வட்டத்தைப் பார்க்கும்போது இந்த சர்க்யூட் சரியாகத் தெரிகிறது மேலும் ஏராளமான கிளைகள் வெட்டப்படுவதைக் காண்பீர்கள் எனவே முதல் சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதை ஒரு பரப்பில் இல்லை என கருதுவீர்கள் ஆனால் நீங்கள் சர்க்யூட்டை ஒரு பிளானர் சர்க்யூட்டாக மாற்றும் வகையில் மீண்டும் வரைய முடிந்தால் அதை பகுப்பாய்வு செய்ய மெஷ் கரண்ட் முறையைப் பயன்படுத்தலாம் இதற்கு என்ன பொருள் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் வட்டத்தை நீங்கள் பார்த்தால் இந்த 5 ஓம் குறுக்கே வெட்டப்படுவதைக் காண்பீர்கள் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி 5 ஓம் வைத்தால் இது 5 ஓம் போடுவதற்கு பதிலாக அது வெட்டப்படாத கிளையாக மாறும் இதேபோல் 3 ஓம் இந்த குறிப்பிட்ட 6 ஓம் இந்த பாணியில் ஏற்பாடு செய்யப்படலாம் மேலும் இந்த 2 ஐ நீக்கி மறுசீரமைத்தால் உங்களுக்கு இறுதியில் ஒரு பிளானர் சர்க்யூட் கிடைக்கும் எனவே மெஷ் பகுப்பாய்வு செய்வதற்கு முன் ஒரு முறை சர்க்யூட் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அதை ஒரு பிளானர் சர்க்யூட்க்கு மாற்ற முடியுமா இல்லையா எனவே இதற்காக நாங்கள் முன்பு விவாதித்த நெட்வொர்க் டோபாலஜி தகவல்களை நீங்கள் பயன்படுத்தலாம் எனவே இந்த சர்க்யூட் வட்டத்தின் டோபாலஜி வலையமைப்பை நீங்கள் உருவாக்கும் போது நோடுகள் மற்றும் கிளைகளை அவற்றின் இணைப்புத் தகவல் மாற்றப்படாத வகையில் மறுசீரமைத்தால் அந்த குறிப்பிட்ட பிளானர் அல்லாத சர்க்யூட்களை பிளானர் சர்க்யூட்டாக மாற்ற முடியுமா இல்லையா என்பதை நீங்கள் எளிதாகக் கண்டறியலாம் அதை பிளானர் சர்க்யூட்டாக மாற்ற முடிந்தால் உங்கள் மெஷ் பகுப்பாய்வை இயக்கலாம் இப்போது மெஷ் பகுப்பாய்வில் மெஷ் கரண்ட் தீர்மானிக்க பல்வேறு படிகள் யாவை மெஷ்களின் எண்ணிக்கைக்கு நீங்கள் முதல் மெஷ் கரண்ட்களை I1 I2 I3 மற்றும் பலவற்றை ஒதுக்க வேண்டும் இந்த வழக்கில் n மெஷ் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் பின்னர் நீங்கள் ஒவ்வொரு n மெஷ்க்கும் கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் சட்டத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் மேலும் ஓம் சட்டத்தைப் பயன்படுத்தி மெஷ் கரண்ட்களின் அடிப்படையில் வோல்டேஜ்களை வெளிப்படுத்தவும் பின்னர் விளைந்த மற்றும் ஒரே நேரத்தில் சமன்பாடுகளை தீர்க்கவும் இப்போது நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு மெஷ்க்கும் ஒரு மெஷ் கரண்ட் ஒரு தன்னிச்சையான பாணியில் அல்லது தன்னிச்சையான திசையில் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு மெஷ் கரண்ட் கடிகார திசையில் பாய்கிறது என்று கருதுவது வழக்கமானது ஏனெனில் இது சர்க்யூட் பகுப்பாய்வு செய்ய உங்களுக்கு எளிதாக இருக்கும் மேலும் பிழைகள் குறைவாக இருக்கும் இந்த விஷயத்தில் நாங்கள் செய்ததைப் போலவே மெஷ் கரண்ட்களின் திசையையும் கடிகார திசையில் எடுத்துள்ளோம் இப்போது மெஷ் பகுப்பாய்வு எவ்வாறு செய்வீர்கள் மெஷ் பகுப்பாய்வு நுட்பத்தை நீங்கள் பார்த்தால் அது கிர்ச்சோஃப் சட்டத்தின் நீட்டிப்பு மட்டுமே ஏனென்றால் இங்கே நீங்கள் சுழலும் கரண்ட்களின் மதிப்பை க் கண்டுபிடிக்க கிர்ச்சோஃப் சட்டத்தைப் பயன்படுத்த வேண்டும் இப்போது நீங்கள் இந்த குறிப்பிட்ட நபரைக் கருத்தில் கொண்டால் நெட்வொர்க்கில் I1 I2 மற்றும் I3 என 3 சுழலும் கரண்ட்கள் இருப்பதைக் காண்பீர்கள் இப்போது பிழையின் அபாயத்தை எடுக்கக்கூடாது என்பதற்காக அனைவருக்கும் கடிகார திசையில் ஒதுக்கப்பட்டுள்ளது பின்னர் மெஷ் கரண்ட்கள் என்று அழைக்கப்படும் இந்த கரண்ட்களை நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் எனவே நீங்கள் சர்க்யூட் பார்த்து பகுப்பாய்வு செய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் ஒவ்வொரு மெஷிலும் நீங்கள் கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் சட்டத்தைப் பயன்படுத்துவீர்கள் பின்னர் அந்த மெஷ் கரண்ட்களுக்கான current சமன்பாடுகள் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்பீர்கள் எனவே இந்த படத்தில் நீங்கள் மெஷ் பார்த்தால் முதல் மெஷ்க்கான சமன்பாடு இருக்கும் இதேபோல் லூப் இரண்டு மற்றும் மூன்றுக்கு நீங்கள் எழுதலாம் அடுத்த கட்டம் என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட சமன்பாடுகளை நீங்கள் பகுப்பாய்வு செய்து கரண்ட் I1 I2 மற்றும் I3 இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்தக் கிளைக்கு பொதுவான மெஷ் கரண்ட்களின் ஃபேஸர் தொகையை எடுத்துக் கொள்வதன் மூலம் கிளை கரண்ட்கள் தீர்மானிக்கப்படுகின்றன அதாவது இந்த குறிப்பிட்ட கிளைக்கான இந்த எண்ணிக்கையை நீங்கள் கண்டால் கிளை கரண்ட் இந்த இரண்டின் ஃபேஸர் தொகையாக இருக்கும் ஃபேஸர் சம் என்பது நீங்கள் திசையை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதாகும் எனவே இந்த குறிப்பிட்ட பிரிவுக்கு கிளை கரண்ட் I1 மைனஸ் I2 ஆக இருக்கும் கிளை கரண்ட்கள் மெஷ் கரண்ட்களிலிருந்து வேறுபட்டவை என்பதை இப்போது நீங்கள் கவனிக்கலாம் மேலும் மெஷ் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மெஷ் அல்ல பகுப்பாய்விற்குத் தேவையான அனைத்து சமன்பாடுகளையும் நீங்கள் எழுதியுள்ளீர்களா என்பதை இப்போது எவ்வாறு சரிபார்க்கிறீர்கள் என்ற கேள்வி வரும் நீங்கள் தியரம் நெட்வொர்க் டோபாலஜியின் உதவியை எடுக்க வேண்டும் எனவே நெட்வொர்க் டோபாலஜியின் தியரத்தை நீங்கள் பார்த்தால் கிளைகளின் எண்ணிக்கை லூப்களின் எண்ணிக்கை மற்றும் நோடுகளின் எண்ணிக்கை மைனஸ் 1 க்கு சமம் என்று கூறுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட படத்தில் நீங்கள் பார்த்தால் 1 2 3 நோடுகள் மற்றும் 1234 மற்றும் 5 கிளைகள் எனவே நோடுகளின் எண்ணிக்கை 3 கிளைகளின் எண்ணிக்கை 5 எனவே எத்தனை லூப்கள் உள்ளன அந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டில் உள்ள லூப்கள் 3 க்கு சமமாக இருக்கும் அதாவது 3 சுயாதீன லூப்கள் மற்றும் 3 சுயாதீன சமன்பாடுகள் சர்க்யூட் தீர்வு காண வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்க்கு தீர்வு காண நாங்கள் உருவாக்கிய 3 சுயாதீன சமன்பாடுகள் இருப்பதை இங்கே காண்பீர்கள் எனவே இப்போது ஒரு உதாரணத்தை விரைவாக எடுத்துக்கொள்வோம் இதன்மூலம் நாங்கள் விவாதித்ததை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் வட்டத்தைப் பார்த்தால் நீங்கள் எழுதக்கூடிய 3 மெஷ் கரண்ட்களுக்கான சமன்பாடுகளை எழுதுகிறீர்கள் For loop 1 3 5I1 − I2 4 For loop 2 4 1 6 5I2 − I1 − I3 0 For loop 3 1 8I3 − I2 −5 இப்போது நீங்கள் மறுசீரமைத்தால் இந்த 3 சமன்பாடுகளையும் பெறுவீர்கள் தீர்க்கப்பட்ட பிறகு நீங்கள் பெறலாம் I1 0 595 A I2 0 152 A மற்றும் I3 −0 539 A எனவே இதேபோல் நீங்கள் 5 ஓம் மற்றும் 1 ஓம் ரெசிஸ்டரில் கரண்ட்டின் மதிப்பைக் கணக்கிடலாம் ஏனெனில் இவை கிளை கரண்ட்கள் மற்றும் 5 ஓம் ரெசிஸ்டென்ஸ்க்கு 5 கிளை கரண்ட் I1 I2 0 595 0 152 0 44A மற்றும் 1 ஓம் ரெசிஸ்டென்ஸ்ஸில் கரண்ட் I2 I3 0 539 0 69A ஆக இருக்கும் இப்போது இந்த விஷயத்தில் நாம் கரண்ட் திசையெல்லாம் கடிகார திசையில் எடுத்துள்ளோம் இங்கே எதிர்மறை அடையாளத்துடன் எதிர்மறையாக கரண்ட் பெற்றுள்ளோம் அதாவது கரண்ட்டின் ஆரம்ப திசை கடிகார திசையில் இருந்தது ஆனால் இறுதியாக கரண்ட்டின் திசை எதிர்கடிகார திசையில் உள்ளது எனவே இதிலிருந்து நீங்கள் பெறலாம் ஆனால் சிறந்த பகுப்பாய்விற்கு நாம் முதலில் அனைத்தையும் ஒரே திசையில் வைத்து தீர்க்கிறோம் எனவே இதன் மூலம் எங்கள் இன்றைய அமர்வை முடிக்கிறோம் அடுத்த அமர்விலும் மெஷ் பகுப்பாய்வைப் பயன்படுத்தி பகுப்பாய்வைத் தொடருவோம்